நல்ல காலை ஆராய்ச்சி அறிமுகம் இந்த மூக் நிச்சயமாக வரவேற்கிறது எனவே என் பெயர் பாலாஜி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் நான் ஆப்டிமைசேஷன் optimization மின் பரிமாற்ற மற்றும் வானிலை கணிப்பு நிபுணர் எனவே இந்த இரண்டு மணிநேர ஆராய்ச்சியில் படைப்பாற்றல் பற்றி பேசுவோம் படைப்பாற்றல் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை குறிப்பாக பொறியியல் பொதுவாக படைப்பாற்றல் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று ஒரு உணர்வு இருக்கிறது எனவே நீங்கள் படைப்பாற்றல் பற்றி பேசும் கணம் நீங்கள் கலை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் திரைப்படங்களைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் இசையைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் உண்மையில் பொறியியல் துறையில் நிறைய படைப்பாற்றல் இருக்கிறது ஆராய்ச்சியில் கடந்த சில நூற்றாண்டுகளாக உருவாக்கப்பட்ட இந்த படைப்பாற்றல் கொள்கைகளை நாம் எப்படிப் பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம் ஆராய்ச்சி மேலும் உற்சாகமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் எனவே இரண்டு விரிவுரைகளின் மேற்புறம் பின்வருமாறு இருக்கும் முதலாவதாக முழுமையான தொழில்முறை ஆய்வாளராக மாறும் பண்புகளை நாம் பார்ப்போம் பின்னர் ஸ்டெர்ன்பெர்க்கின் Sternbergs படைப்பாற்றல் கோட்பாட்டை நாம் காண்கிறோம் அவர் அமெரிக்காவில் யேல் யுனிவர்சிட்டி ல் பேராசிரியராக உள்ளார் பின்னர் நோபல் பரிசு பெற்ற ஹெர்பெர்ட் சைமன் மூலம் 10000 மணிநேர ஆட்சியை நாம் பார்க்கிறோம் பின்னர் ஆராய்ச்சி மன அழுத்தம் பங்கு என்ன நீங்கள் அனைவரும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் எனவே வெளிப்படையாக மன அழுத்தம் ஆராய்ச்சி ஒரு பகுதியாக உள்ளது எனவே நாம் வலியுறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் நாம் அதிகமாக வலியுறுத்தி இருக்க கூடாது எனவே மருத்துவத்தில் நோபல் பரிசு பெற்ற பீட்டர் மெடவர் 1960 இல் நோபல் பரிசைப் பெற்றார் எனவே அவரது பிரச்சினைகள் ஆராய்ச்சி சிக்கல்கள் பின்னர் நோபல் பரிசு பெற்றவர்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் யாவை நோபல் பரிசு பெற்றவர்களின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நாம் சில குறிப்புகள் வரையலாம் நாம் சில படிப்பினைகளை கற்றுக் கொள்ளலாம் அதனால் நல்ல ஆராய்ச்சியாளர்களாக முடியும் பின்னர் ஒரு படைப்பு பொறியாளர் அல்லது ஆய்வாளரின் சிறப்பியல்புகள் பின்னர் சுருக்கம் மற்றும் படைப்பாற்றல் மேம்படுத்த வழிகள் என்ன என்று பார்ப்போம் அந்த நாள் முடிவில் இந்த மக்கள் அனைவரும் பெருமளவில் பேசுவதில் எந்தப் புள்ளியும் இல்லை எல்லா மக்களும் மிக நன்றாக இருந்தார்கள் அவர்கள் பெரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாமா மேலும் மேம்படுத்தலாமா ஹ்ச்டீ Ph ஒரு லேசான அடுக்குகள் எனவே y அச்சு ஒழுங்கின்மை நீங்கள் அறிந்திருப்பது என்னவென்றால் அதைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்கும் எவ்வளவு அப்சஸ் அல்லது x அச்சுகள் எனவே நீங்கள் ஒரு இளங்கலை மாணவர் என்றால் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் எல்லாம் நன்றாக உள்ளதைப் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மாஸ்டர் அளவிற்கு வரும்போது ஏதேனும் தெரிந்துகொள்ள வேண்டும் பல விஷயங்களைப் பற்றி நியாயமாகப் புரிந்து கொள்ளுங்கள் மெதுவாக உங்கள் நம்பிக்கை வீழ்ச்சியுறும் நீங்கள் ஆழமானவையோ அல்லது தெரியாவிட்டாலும் நீங்கள் சந்தேகம் கொண்டிருப்பீர்கள் அது முதுநிலைகளின் நிலைமை வரும்போது உங்களுக்கு நிறைய தெரியும் மிகவும் குறுகிய பகுதியில் ஆராய்ச்சி பற்றி நிறைய தெரியும் நீங்கள் ஒரு முழுமையான தொழில்முறை ஆய்வாளராக ஆகிவிட்டால் நீங்கள் எதுவும் பற்றி முழுமையாக தெரியாது எனவே அடிக்கடி அதை அதிபரான சட்டம் அல்லது தலைகீழ் சட்டம் என பார்க்கவும் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு பி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று சந்தேகிக்க ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு முதுகலைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் எதுவும் தெரியாது என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் ஆனால் நீங்கள் மற்றவர்கள் எதுவும் தெரியாது என்று நம்பிக்கை உள்ளது நீங்கள் ஒரு பி ஹ்ச்டீ Ph பரவாயில்லை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் எதையும் அறிந்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக நம்பினால் கடைசியில் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு தெரியாது என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எதனையும் அறியவில்லை என்பதை உண்மையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீ ஒரு பேராசிரியராவாய் நான் காற்றில் இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியும் எனவே இது கதை இது போன்ற ஒரு சிறிய விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்துகொள்ள முயற்சி செய்கிறோம் அது ஏறக்குறைய ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறீர்கள் சூரியசக்தி மற்றும் பரவளைய சூரிய சேகரிப்பு ஒன்றைப் போன்றது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சரியா கவனம் செலுத்த வேண்டும் எனவே சில நேரங்களில் நீங்கள் ஒரு சந்தேகம் நீங்கள் மிகவும் தொடர்ந்தால் நீங்கள் மிகவும் ஆழம் அடைந்தால் நீங்கள் வேறு விஷயங்களையும் மறக்க மாட்டீர்கள் ஆனால் முழு அணுகுமுறையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி உங்கள் தெளிவின்மை பல ஆண்டுகளாக ஒரு தபாஸ் செய்து வருகிறீர்கள் நீங்கள் அந்தளவு ஆழமாக வருகிறீர்கள் ஆனால் அந்த ஆழம் மூலம் தரிசனம் அல்லது பார்வை வருகிறது பிற விஷயங்களை விரிவாக்க உங்கள் திறனை அதிகரிக்கிறது உன்னுடன் நிறுத்த நீங்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் எனவே ஆழம் மூலம் உணர உங்கள் திறனை மற்ற விஷயங்களை புரிந்து கொள்ளும் எனவே ஆழத்தின் வழியாக அகலத்தை நாம் பெறுகிறோம் இது பற்றி தான் அதனால்தான் நீங்கள் உங்கள் பி யைப் பெற்றிருக்கிறீர்கள் ஒருமுறை நீங்கள் இருந்தால் இந்த செயல்முறையின் மூலம் நீங்கள் சென்றிருந்தால் பாராட்டுவதற்கான உங்கள் திறமை நீங்கள் மின்சார பொறியியலில் ஒரு விளக்கக்காட்சியில் உட்கார்ந்து கொள்ளலாம் நீங்கள் எல்லோரும் இயந்திர பொறியியல் நீங்கள் மின் உலோகம் பொருட்கள் மீது விளக்கக்காட்சியில் உட்கார்ந்து கொள்ளலாம் அப்படியிருந்தால் விரைவாக நீங்கள் உங்களால் முடியும் யாரோ சரியா சொல்ல என்ன புரிந்து கொள்ள முடியும் ஒரு இலகுவான அடுக்கு பரப்பில் யாரோ பல ஆண்டுகளாக அவரது பி ஹ்ச்டீ Ph 7 அல்லது 8 வருடங்கள் கழித்து அல்ல அவர் தாடியை வளர்க்கிறார் அவர் ஒரு ஜோதிடரிடம் போகிறார் அவர் என் கையைப் பார்த்துக் கொள்ளுமாறு கூறுகிறார் தயவுசெய்து நான் என் பி ஹ்ச்டீ Ph உன் கையைப் பார்ப்பதில் எந்தப் புள்ளியும் இல்லை என்று அவன் சொல்கிறான் தயவுசெய்து உங்கள் வழிகாட்டியை கொண்டு வாருங்கள் நான் அவரது கையை பார்க்க வேண்டும் எனவே இந்த அனைத்து லேசான நரம்பு உள்ளன இப்போது இதுவும் இதுவும் சூப்பர் படைப்பாற்றல் ஆகும் ஆசிரியர் ஒரு n அதிகாரம் ஒரு பிளஸ் விரிவுபடுத்த கேட்கிறார் அவர் இதை விரிவுபடுத்துகிறார் பார்க்கவும் ஒரு பிளஸ் b பிளஸ் b அவர் பரவலாக பரவி வருகிறது இது ஒரு முக்கோணவியல் சிக்கலில் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இது 3 சென்டி மீட்டர் ஆகும் இது 4 சென்டிமீட்டர் ஆகும் X ஐ தேடுங்கள் x 9 பிளஸ் 16 25 ன் வேர் அவர் இங்கே கூறுகிறார் எனவே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே பரீட்சைக்கு என்ன தரக்கூடும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது படைப்பாற்றல் ஒரு உடனடி உள்ளது இவை படைப்பாற்றல் நிகழ்வுகளாகும் ஆனால் நாம் இதைப் பார்க்கவில்லை நாங்கள் கடுமையான படைப்பாற்றல் பார்க்கிறோம் எனவே இது உங்களுக்கு நன்கு தெரியும் எனவே இது காலப்போக்கில் வெகுஜன மாறுபாடு இந்த பையனுக்கு அது பற்றி எதுவும் தெரியாது பல முறை மக்கள் அதை அறிவார்கள் பின்னர் அவர் விளக்கி தொடங்குகிறது இறுதியில் ஒரு உயர் பிட் வளைவுகள் மற்றும் ஒரு அழகான பிளாட் நேராக பிட் நோக்கி ஒரு மாறாக அழகாக அழகாக சாய்வு உண்மையான வரைபடம் கீழ் இடது மற்றும் அனைத்து என்று இரண்டு நேர் கோடுகள் கூட்டம் கொண்டுள்ளது அதாவது இந்த வளைவைப் பற்றி எதுவும் தெரியாது இந்த அடிப்படையில் ஒரு y ஒரு மின் சமமாக மின் வட்டு வட்டு சக்தி சரி எனவே இது ஒரு அதிவேகமான சிதைவு வளைவு இது ஒரு முதல் வரிசையில் அமைப்பை குளிர்ச்சியுறச் செய்கிறது குளிர் சூழலில் வைக்கப்படும் சூடான பொருள் இருந்தால் வெப்பப் பரிமாற்றத்தைக் காண்போம் ஆரம்பத்தில் உடல் மற்றும் சுற்றுப்புறங்களுக்கு இடையில் வெப்பநிலை வேறுபாடு மிகவும் அதிகமாக இருக்கும் ஆகையால் அது மிக வேகமாக குளிர்ந்துவிடும் பின்னர் ஓட்டுநர் வெப்பநிலை வேறுபாடு கீழே வருகிறது எனவே மெதுவாக குளிர்ச்சி குறையும் அசைவூட்டமாக அது வந்துவிடும் சுறுசுறுப்பாக அது சுற்றுப்புற வெப்பநிலையை அடையும் கற்றல் இதுபோன்றது ஒரு தலைகீழ் விஷயத்தை பின்பற்றும் இது இதற்கு எதிர்மாறாக இருக்கும் ஆரம்பத்தில் பி க்கு பொருந்தக்கூடிய வெடிக்கும் கற்றல் இருக்கும் மேலும் ஆரம்பத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கற்றல் பிளாட் மாறும் பிறகு சரியா போயிடும் நேரம் ஏனென்றால் நீங்கள் பல வருடங்கள் செலவழித்தாலும் சரியா இருக்கும் எனவே அது தலைகீழாக இருக்கும் அது எப்படி என்று நன்றாக கற்பனை செய்து பார்க்கலாம் அது சரியான வளைவின் சக்திக்கு கூட இருக்கிறது இப்போது நாம் படைப்பாற்றல் நிகழ்வுகளை பற்றி பேசவில்லை யாரோ இங்கே ஏதோ எழுதுகிறார் வேடிக்கையாக யாரோ ஏதாவது செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் சில தீவிர படைப்பாற்றல் பார்க்கிறோம் நாம் ஒரு முழுமையான தொழில்முறை ஆய்வாளராக எவ்வாறு ஆகிவிடுகிறோம் நீங்கள் சொல்வீர்களாயின் நீ தொழில்முறை ஆய்வாளர் என்று கூறுகிறாய் என்றால் உன்னால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது எங்கள் சக குழு கேட்க வேண்டும் என்று ஏதாவது சொல்ல வேண்டும் அது மிகவும் முக்கியம் நான் ஒரு பெரிய ஆய்வாளர் என்று கூறி வைக்க முடியாது நான் ஒரு பெரிய ஆய்வாளர் ஒரு சர்வதேச மாநாட்டில் ASME அல்லது IEEE என்று ஒரு சர்வதேச கூட்டத்தில் நீங்கள் முக்கிய ப்ளண்டரி லெக்சார் யை வழங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா உட்கார்ந்து உன்னுடன் பேசுவதற்கு நூறு பேர் தயாராக உள்ளனர் அந்த அரை மணிநேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ கொடுக்கிறீர்களா நாம் அந்த நிலைக்கு வர வேண்டும் நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறிவிடவில்லை நான் சிறந்தவன் அது வேலை செய்யாது மற்றும் அந்த குழு உண்மையில் சர்வதேச அளவில் இருக்க வேண்டும் சென்னை அல்லது கோயம்புத்தூர் அல்லது நாகப்பட்டினம் அல்லது விசாகப்பட்டினத்தில் மட்டும் அல்லாமல் அது சகல குழுக்களாக இருக்கக்கூடாது சக குழு உண்மையிலேயே சர்வதேச அளவில் இருக்க வேண்டும் 10 பெரிய நிபுணர்கள் இருந்தால் ரோபாட்டிக்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவுகளில் 10 பெரிய வல்லுனர்கள் இருந்தால் நீங்கள் 10 இல் ஒருவராக இருக்கின்றீர்கள் நீங்கள் 20 இல் ஒருவராக இருக்கின்றீர்கள் இதுதான் நாங்கள் ஆசைப்பட வேண்டும் நாம் அங்கு எதை வேண்டுமானாலும் பெற விரும்புகிறோம் எனவே இதை செய்ய பொருள் கட்டளை அவசியம் எனவே ரோம் ஒரு நாளில் கட்டப்படவில்லை நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் இரவு முழுவதும் இதை அடைய முடியாது எனவே ஊறவைத்தல் தேவைப்படுகிறது சரி இந்த நிலைக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் உதாரணமாக நோபல் விலை மேலதிக விபரங்களுக்கு கொடுக்கப்படவில்லை நீங்கள் உங்கள் பி முடிந்த பிறகு நீங்கள் மிகவும் சுவாரசியமான ஒன்றைக் கண்டறிந்தீர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நோபல் பரிசைக் கொடுக்கவில்லை முதலில் நீங்கள் நோபல் விலை வெல்ல நீண்ட ஆயுள் வேண்டும் 25 30 அல்லது 35 வயதில் நீங்கள் எதை கண்டுபிடித்தாலும் அவர்கள் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு காத்திருப்பார்கள் எனவே 20 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் கூறியது என்னவென்றால் நீங்கள் எதைச் சொன்னாலும் அதை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு எனவே என்ன கருத்தை எந்த கோட்பாடு நீங்கள் உருவாக்கிய எந்த சோதனை முடிவுகளை அவர்கள் சில நேரம் சோதனை தாங்க முடியாது நேரம் ஒரு வன்முறை சரி ஏனெனில் எனவே காலப்போக்கில் துண்டிக்கப்பட்ட பல விஷயங்கள் உள்ளன 20 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 30 வருடங்கள் கழித்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளனர் வேறு எந்தப் பத்திரிகைகளும் வரவில்லை அல்லது நீங்கள் எதை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்ல முயற்சிக்கவில்லை தவறான மற்றும் அவர்கள் நீங்கள் என்ன பல இருந்து முடிவுகள் மிகவும் பெறுகிறார் துல்லியமாக இருக்கலாம் சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சிறந்த கணினிகளை வைத்திருக்கலாம் நீங்கள் சிறந்த சோதனை முறையைப் பெற்றிருக்கலாம் அதனால் நீங்கள் சில சதவீத முன்னேற்றம் பெறலாம் ஆனால் யாரோ மிகவும் வித்தியாசமான முடிவுகளை எடுத்தால் உங்கள் கண்டுபிடிப்புகளில் போட்டியிடுவீர்கள் நாம் வேண்டும் பின்னர் என்ன நடக்கிறது என்று திறக்கும் அதாவது பிரச்சினை தீர்க்கப்படவில்லை பிரச்சினை இன்னும் தீர்வு இல்லை போது அது சரி இன்னும் விசாரணை ஒரு திறந்த பிரச்சினை எனவே அதை செய்ய பொருட்டு நீங்கள் துறையில் உத்திகள் ஒரு தேர்ச்சி வேண்டும் நீங்கள் உங்கள் துறையில் அனைத்து உத்திகள் ஒரு தேர்ச்சி இருக்க வேண்டும் உதாரணமாக அது வெப்ப அறிவியல் என்றால் நீங்கள் பகுப்பாய்வு நுட்பங்கள் ஒரு தேர்ச்சி வேண்டும் நீங்கள் எண்முறை நுட்பங்களை ஒரு நிபுணத்துவம் வேண்டும் உங்கள் நீண்ட கால வாழ்க்கையில் ஒரு பகுப்பாய்வாளர் நபர் என்ற நிலையில் நீங்கள் இருக்க முடியாது ஏனென்றால் கிடைக்கக்கூடிய பிரச்சினைகள் பகுப்பாய்வு விசாரணையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் மெதுவாக செல்கின்றன ஐம்பது மற்றும் அறுபதுகளில் நீங்கள் வேகமான ஒருங்கிணைந்த முறையை இந்த ஒருங்கிணைந்த முறையை தோராயமாக்குதலின் பெர்டெர்பேஷன் முறை மற்றும் அனைத்து ஒற்றுமை மாற்றத்தையும் செய்ய முடியும் மற்றும் இரண்டு வகையான ரூட் ஆம்பால் y க்கு சமமாக இருக்கும் அந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தி அவர்கள் வந்துவிட்டார்கள் ஆகையால் பகுப்பாய்வு முறைகள் சில இடங்களில் இருக்கின்றன ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் கூட்டை ஒரு கூடையிலே போட வேண்டாம் என்று சொன்னால் ஒரு முட்டை கெட்டுவிட்டால் எல்லா முட்டைகளும் கெட்டுவிடும் இதேபோல் பகுப்பாய்வு முறைகள் தங்களை நீராவி அல்லது ஆவியாக்குவதன் மூலம் பகுப்பாய்வு முறைகளில் உங்கள் முழு வாழ்க்கையையும் முதலீடு செய்ய முடியாது எனவே உங்கள் திறமை அமைப்பில் இருக்க வேண்டும் உங்கள் திறமை செட் எல்லாவற்றையும் வெகுவாகக் கொண்டிருக்கும் திறமையுடையது பரவலாகப் பரவலாக இருக்க வேண்டும் அதனால் முட்டாள்தனத்தின் ஆபத்து சரி இல்லை எனவே நீங்கள் பகுப்பாய்வு உத்திகளிலிருந்து தொடர்ந்தால் அடுத்தது ஒரு எண் ஆகும் எண் நுட்பங்கள் இருக்கும் எண்ணியல் நுட்பங்களை நீங்கள் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களது ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி தொழிலைச் செய்ய ஆடம்பரமும் நேரமும் பணமும் இல்லை எல்லா சோதனைகளையும் சோதனையில்தான் சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைத்து கொள்ள முடியாது முழு வாழ்வும் நீங்கள் Ansys Fluent போன்ற சில மென்பொருள் வேலை 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் சில வேறுபட்ட மென்பொருள் வரும் அல்லது அந்த பிரச்சினைகள் தங்களை மிகவும் முக்கியம் இல்லை ஒரு பிளாட் தகடு மேல் ஓட்டம் ஒரு பிளாட்தகடு மீது ஓட்டம் இப்போது ஒரு தட்டையான பிளாட்டைப் பாய்ச்சுவது பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை எனவே நீங்கள் சோதனை நுட்பங்களை நிபுணத்துவம் வேண்டும் எனவே நீங்கள் இந்த நிபுணத்துவம் வேண்டும் என்றால் இந்த நுட்பங்களை இந்த தேர்ச்சிக்கு வேண்டும் என்றால் அது நேரமாக நேரம் எடுக்கும் எனவே நீங்கள் நேரம் செலவிட வேண்டும் பின்னர் மேலும் ஒருமுறை நீங்கள் முழுமையாக இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு பி ஹ்ச்டீ Ph பின்னர் உங்கள் ஆரம்ப வருடங்களில் உங்கள் Ph மற்றும் அனைத்து நீங்கள் விசாரணை வரி என்று அழைக்கப்படுகிறது என்ன நிலைநிறுத்த வேண்டும் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் நான் தொடர விரும்பும் ஒரு வரி என்ன 30 ஆண்டுகளுக்கு ஒரு கடினமான நேரம் இருக்கலாம் ஏனென்றால் நிறைய விஷயங்கள் மாறும் ஆனால் குறுகிய காலத்தில் குறுகிய காலத்திற்கு நடுத்தர கால அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகள் நான் இடைவெளிகளை நான் எங்கே உணர்கிறேன் உற்சாகம் நிறைய இருக்கிறது பகுப்பாய்வு எண்ணியல் மற்றும் பரிசோதனை எனது ஆர்வம் மற்றும் என் பின்னணி ஆகியவற்றில் என் திறமைகளை வைத்து நான் எங்கே பங்களிப்பு செய்ய முடியும் இது ஒரு மிக முக்கியமான முடிவு உங்கள் கருத்துக்களை பேப்பர்கள் மற்றும் விளக்கக்காட்சிகள் மூலம் மிகவும் திறம்பட தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு மிகவும் முக்கியம் நீங்கள் நல்ல அறிஞர் பதிப்பாளர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆராய்ச்சியாளர் அல்லது ஒரு வளரும் ஆராய்ச்சியாளர் அல்லது நீங்கள் மாநாட்டில் சிறந்த வாய்மொழி விளக்கத்தை வழங்க முடியும் பின்னர் நீங்கள் மெதுவாக எழுதும் மென்மையை வளர வேண்டும் முடிவுகள் உங்கள் கண்டுபிடிப்புகள் முடிவுகள் நீங்கள் சில பெரிய முடிவுகளை பெற்றிருந்தால் போதாது சரியாவும் தொடர்பு கொள்ள முடியும் அதே விஷயம் நீங்கள் வேண்டும் நீங்கள் மிகவும் படைப்பு இது ஏதோ கண்டுபிடிக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்க நீங்கள் படைப்பு படைப்பாற்றல் என்று கூறலாம் ஆனால் மற்றவர்கள் அதை ஏற்க வேண்டும் இல்லையா மற்றவர்கள் ஏற்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் பிறகு நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் ஆப்பிள் ஐபோன் போன்ற ஒரு பெரும் வெற்றி ஆக ஆப்பிள் ஐபோன் படைப்பாற்றல் ஒரு ஐகான் பல மக்கள் அதை ஏற்க ஏனெனில் அவர்கள் சொன்னது என்ன அவர்கள் ஏதோ செய்ததால் அவர்கள் பல விஷயங்களை செய்தனர் எந்த சிந்திக்க முடியாத எந்த விசைப்பலகை இல்லாமல் ஒரு தொலைபேசி போன்ற பின்னர் எழுத்தாணி இல்லை விரல் பயன்படுத்தப்படுகிறது ஒரு எழுத்தாணி போல எனவே சந்தையில் அந்த நேரத்தில் பெரிய பெரிய விசைப்பலகைகள் இருந்தது மற்றும் திரையில் மிக சிறிய சரி மற்றும் மீண்டும் ஒரு எழுத்தாணி எப்போதும் இருந்தது தொலைபேசிகள் வெள்ளம் எனவே உங்கள் கருத்துக்களை தொடர்பு கொள்ள இந்த திறனை மிகவும் முக்கியம் எனவே இந்த ஒருவேளை நீங்கள் சில வாசிப்பு செய்ய வேண்டும் உங்கள் விஷயத்திற்கு வெளியில் உள்ள நிறைய வாசிப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் கற்பனை செய்யலாம் நீங்கள் புனை கதைகளைப் படிக்கலாம் வேறுபட்ட துறைகளில் தங்கள் கருத்துக்களை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறீர்கள் என்பதைத் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நிறைய வாசிப்புகளை செய்ய வேண்டும் ஒரு பத்திரிகை நிருபர் தனது கருத்துக்களை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார் ஒரு விஞ்ஞான எழுத்தாளர் தனது கருத்துக்களை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார் சேதன் பகத் போன்ற ஒரு நபர் தனது கருத்துக்களை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார் எனவே நீங்கள் ஒரு யோசனை பெற வேண்டும் இதையெல்லாம் படித்து முடித்த பிறகு பல்வேறு வழிகளில் வெவ்வேறு வழிகளில் தொடர்புகொண்டு இந்த எல்லாவற்றிலும் சிறந்தவற்றைத் தேர்வு செய்து உங்கள் சொந்த சுழற்சியை வைத்து உங்கள் சொந்த எழுதுதல் மற்றும் வழங்குவதற்கான சூத்திரம் சரி நீங்கள் கல்வி அமைப்பில் இருந்தால் நீங்கள் பி மாணவர்கள் விரைவிலேயே சரியா இருந்தா எனவே உங்கள் வாழ்க்கை உங்கள் பி நீங்கள் எந்தவொரு வேலை செய்தாலும்இப்போது CSIR ஆய்வகங்களிலும் கூட நீங்கள் மாணவர்கள் வழிகாட்ட வேண்டும் எனவே நீங்கள் நான் ஒரு நீரூற்று தலைவர் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் எண்ணங்களை உருவாக்க முடியும் எனவே வெற்றிகரமான ஆராய்ச்சியாளர் கணிதத்தில் மிகவும் புத்திசாலித்தனம் அல்லது இயற்பியல் அல்லது மிகவும் புத்திசாலித்தனமான யார் யாரோ அல்ல வெற்றிகரமான ஆய்வாளர் அவரது வாழ்நாள் முழுவதும் பரவாயில்லை புதிய கருத்துக்களை உருவாக்கும் திறன் கொண்டவர் எனவே அது வர வேண்டும் அதனால் அந்த ஊறவைத்தல் தேவைப்படுகிறது பின்னர் நீங்கள் மற்ற துறைகளில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் உணர்ச்சி இருக்க வேண்டும் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இவை எல்லாம் இப்போது நன்றாகப் பின்தொடரும் சிறிது நேரத்தில் இதைப் பார்க்கிறோம் நீங்கள் தொழிலில் இருந்தால் நீங்கள் உங்கள் திட்டங்களை சரி செய்து எழுதவும் பாதுகாக்கவும் வேண்டும் உங்கள் ஆலோசனையை உங்கள் முதலாளிக்கு பாதுகாக்க முடியும் எனவே நீங்கள் ஒரு R D பிரிவின் தலைவராக உள்ளீர்கள் உங்களுடைய நிதி மற்றும் பிற மார்க்கெட்டிங் உள்ளது இந்த மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும் நான் ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்க விரும்புகிறேன் பின்னர் அவர்கள் சொல்கிறார்கள் வேறு சில நிறுவனங்களிலிருந்து என்ஜின்களைப் பெற முடியும் நான் ஏன் ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்க வேண்டும் பின்னர் நீங்கள் என் யூஎஸ்பி இது தான் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஒரு லேசான எடை வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்த விஷயம் உங்கள் யூஎஸ்பி எதுவாக இருந்தாலும் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பாதுகாக்க முடியும் பின்னர் இறுதியாக சக குழு உண்மையிலேயே சர்வதேச இருக்க வேண்டும் தொழிற்சாலை விஷயத்தில் கூட அவர் மேல் அவர் மாசு கட்டுப்பாட்டு மேல் பத்து தோழர்களே ஒன்றாகும் அவர் திசைமாற்றி மேல் பத்து தோழர்களே ஒன்றாகும் அவர் ஏபிஎஸ் முதல் பத்து தோழர்களே ஒன்றாகும் அவர் நெட்வொர்க்குகளில் முதல் பத்து பையன்கள் ஒரு நல்ல ஆய்வாளரின் பண்பு என்ன முதல் நீங்கள் அடிப்படைகளை ஒலி பிடியில் இருக்க வேண்டும் மிக மிக முக்கியமான அடிப்படைகளின் ஒலிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் உங்கள் பிளஸ் இரண்டையும் நீக்கி உடனடியாக ஆராய்ச்சி செய்ய முடியாது நீங்கள் உங்கள் பி Tech செய்ய வேண்டும் நீங்கள் எம் Tech செய்ய வேண்டும் நீங்கள் சில படிப்புகள் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் நிறைய தரையிறங்க வேண்டும் பின்னர் நீங்கள் துறையில் நுட்பங்களை தேர்ச்சி இருக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் அனைவரும் வெப்ப பரிமாற்றத்தை செய்கிறீர்கள் வெப்ப பரிமாற்றத்தில் உள்ள சில நுட்பங்கள் உள்ளன ஒருங்கிணைந்த முறை ஒற்றுமை மாற்றம் முறை சரி எப்படி பகுதி வேறுபாடு சமன்பாடுகள் வரையறுக்கப்பட்ட வேறுபாடு முறை சரி வெப்பநிலை அளவீடு அழுத்தம் அளவீடு ஓட்டம் அளவிடல் இவை அனைத்தும் அதாவது இவை அனைத்தும் வெப்ப பரிமாற்றத்திற்கு குறிப்பிட்டவை அப்படி நீங்கள் மின்சார நெட்வொர்க்குகள் அல்லது தகவல் தொடர்பு பொறியியலில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் மாஸ்டர் செய்ய வேண்டிய விஷயங்களின் தொகுப்பு இருக்கும் எனவே உங்களுடைய துறையில் ஒரு முழுமையான தொழில்முறை ஆய்வாளர் ஆக முடியும் எனவே நீங்கள் மாஸ்டர் என்ன விஷயங்களை பட்டியலிட வேண்டும் பின்னர் விடாமுயற்சி மற்றும் விடாமுயற்சி சோதனை முயற்சி செய்யாது காகித நிராகரிக்கப்படலாம் இது நீண்ட காலமாக ஆகலாம் காகித உங்கள் வழிகாட்டி ஒரு நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த முறை எல்லா நேரங்களிலும் நீங்கள் உங்கள் பின்னடைவைக் காண்பிப்பதோடு உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது உகந்ததாக இருக்கும் என்பதைப் பார்க்கவும் நேர்மறை இருக்க கற்கவும் மேம்படுத்தவும் பின்னர் உதவித்தொகை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஆழமான அறிவு வேண்டும் உங்கள் விஷயத்தைப் பற்றி ஆழமான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் மற்றவர்கள் வேலை செய்யும் பிரச்சனைகள் என்னவென்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த துறையில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் மற்ற ஆய்வாளர்கள் வேலை செய்கிறார்கள் உங்கள் நண்பர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது கல்வி உதவித்தொகைதான் என் பிரச்சனை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு கவலை இல்லை வேறு விஷயங்களில் எனக்கு ஆர்வம் இல்லை இது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல எனவே உதாரணமாக முதல் பத்து முதல் பதினைந்து வெப்ப பாயும் அல்லது வெப்ப விஞ்ஞானத்தில் முதல் பத்து அல்லது முதல் இருபது ஆய்வாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இப்போது வேலை செய்யும் பிரச்சனைகள் என்னென்ன உங்கள் ஆய்வகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன உங்கள் குழுவில் இல்லை உங்கள் குழு எந்த வகையிலும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அவர்களுடன் காபிக்கு செல்வீர்கள் உங்களுக்குத் தெரியும் மற்ற நாடுகளால் சரி செய்யப்படும் பிரச்சனை என்னவென்றால் நமது நாட்டில் மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களில் உள்ள பிற குழுக்கள் உலகில் சரி நம் கண்டத்தில் சமீபத்திய பத்திரிகைகள் IEEE அல்லது ASME அல்லது Elsevier இல் வெளியிடப்பட்ட வகைகளின் வகைகள் என்னென்ன தென் அமெரிக்கர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அமெரிக்கர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் வட அமெரிக்கர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் சீனர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எனவே அதற்காக நீங்கள் புலமைப் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் நான் என் பிரச்சனையில் தான் வேலை செய்வேன் அது உனக்கு கொடுக்கும் அதாவது அது ஒரு நல்ல சவாரியில் தவளை போலிருக்கிறது நீங்கள் வகையான உலக காட்சி வேண்டும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த பிரச்சனையில் வேலை முடியாது 3 முதல் 5 வருடங்கள் வரை உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் அது சரி நீங்கள் போதுமான அளவு செய்துள்ளீர்கள் உங்களுடைய வழிகாட்டியுடன் கிடைத்திருக்கிறீர்கள் நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடாது அந்த சோதனை அமைப்புடன் 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு நான் தொடருவேன் என்று நினைத்து விடாதீர்கள் மேலும் மேலும் நிராகரிப்பு கிடைக்கும் பின்னர் அதில் மிகவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்காது எனவே விரைவில் நீங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் மற்றும் உங்கள் பி ஹ்ச்டீ Ph பிரச்சனை மற்றும் ஏதாவது செய்யுங்கள் ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் உத்திகள் என்னவென்றால் நீங்கள் முன்னேறிக்கொண்டே நல்ல நிலையில் நிற்கும் தொடர்பாடல் திறன்கள் ஏற்கனவே நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் யூடுயூப் விரிவுரைகளையும் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க முடியும் NPTEL MIT இல் இருக்கும் திறந்த பாடநெறியை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மற்ற YouTube விரிவுரைகளை பார்க்கலாம் வெவ்வேறு மக்கள் தொடர்பு கொள்வது எப்படி அவர்களின் யோசனை முன்வைக்க பொறியியல் துறையில் அவசியம் இல்லை சட்டம் நீதி உளவியல் உடலியல் எதைப் பற்றியோ அவருடைய கருத்துக்களை எப்படிக் கூறலாம் படைப்பாற்றல் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே இப்பொழுது நீங்கள் படைப்பாற்றல் பற்றி பேச போகிறீர்கள் படைப்பாற்றல் என்ன ஒரு கிரியேட்டிவ் நபர் சரியாவதற்கு முன்பு ஒருபோதும் செய்யாத விஷயங்களைச் செய்கிறார் முதல் விஷயம் இது முன்னதாக செய்யப்படவில்லை ஆப்பிள் ஐபோன் முன் ஒரு ஐபோன் இருக்க கூடாது அது மட்டுமே மிகவும் படைப்பு உள்ளது படைப்பாற்றல் முக்கிய நிகழ்வுகள் விஞ்ஞானம் மற்றும் மருந்தில் புதிய அறிவின் கண்டுபிடிப்புகள் பென்சிலின் சரி அல்லது ஈர்ப்பு விசையால் ஏற்படும் ஈர்ப்பு ஈர்ப்பு விசையின் உலகளாவிய சட்டம் f g சதுரத்தின் மூலம் 1 மீ 2 சதுர சதுரம் இது இரு பொருள்களின் மொத்த அளவிற்கு நேர் விகிதமாகும் அவர்கள் இடையே உள்ள தூரம் சதுர விகிதத்தில் நேர்மாறாக உள்ளது மற்றும் நிலையான ஜி சரி எனவே புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு படுக்கை எரிப்பு திரவம் படுக்கை கொதிகலன் நீங்கள் எரிக்க முடியும் எங்கே மணல் செய்யப்பட்ட உயர்ந்த வெப்பம் கொண்ட ஒரு படுக்கை நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு உயிர்க்கொல்லி மருந்துகளை வைத்துக் கொண்டு இது எதையுமே எரித்துவிடும் இது ஒரு புதிய தொழில்நுட்பமாகும் அழகிய இசையைக் கலந்தாலோசிக்க அது மொஸார்ட் அல்லது ஏஆர் ரஹ்மான் என்பதா அது படைப்பாற்றல் ஆகும் அல்லது இந்திய குற்றவியல் சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை எடுத்துக் கொள்ளுங்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வேறு யாரையும் வாதிட்டதில்லை என்று வாதிடுகிறார் என்று படைப்பாற்றல் உள்ளது எனவே படைப்புத்திறன் சட்டம் தத்துவம் வரலாறு அல்லது வித்தியாசமான முறையில் வரலாற்றை விளக்குகிறது இவை அனைத்தும் படைப்பாற்றல் நிகழ்வுகளாகும் படைப்பாற்றல் என்பது புதிய மொபைல் ஃபோன் புதிய கணினி சரி இணையம் மற்றும் அனைத்தையும் குறிக்கிறது என்று நினைக்கக்கூடாது அவை எல்லாம் பரவலாக உள்ளன மேலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற படைப்புகளின் பல நிகழ்வுகளும் உள்ளன யேல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்டெர்பர்க் பல கருதுகோள்கள் மற்றும் படைப்பாற்றல் பற்றிய கோட்பாடுகள் கிடைக்கின்றன படைப்பாற்றலை நீங்கள் செய்தால் நீங்கள் கூகிள்க்கு செல்கிறீர்கள் அது கொடுக்கும் இது மில்லியன் கணக்கான தளங்கள் கட்டுரைகள் மற்றும் அனைத்தையும் உங்களுக்கு திருப்பித் தரும் எனவே நான் இதை எடுத்துக் கொண்டேன் ஏனென்றால் இந்த விரிவுரையின் கருப்பொருளை நான் மிகவும் கவர்ந்தேன் எனவே இது பேராசிரியர் ஸ்டேன்பெர்க் யாரேனும் படைப்பாற்றல் படைத்தவர் என்ற பொருளில் ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது குணங்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்ற பட்டியலை அவர் அளிக்கிறார் அவர் நுண்ணறிவை மூன்று வகையான பகுப்பாய்வு நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு நடைமுறை நுண்ணறிவு ஆகியவற்றை வகைப்படுத்துகிறார் இது 1985 ம் ஆண்டு IQ க்கு அப்பால் அவரது புத்தகத்தில் இருந்து வந்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பிரஸ் வெளியிட்ட மனித உளவுத்துறையின் ஒரு தத்துவக் கோட்பாடு இது கால் குறிப்பில் குறிக்கப்படுகிறது நீங்கள் கல்லூரியில் கற்றுக் கொள்ளும் பகுப்பாய்வு நுண்ணறிவுதான் இயந்திர பொறியியல் 4 ஆண்டுகளாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் 2 செமஸ்டர்களில் பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு செமஸ்டர் 6 தியரி படிப்புகள் மற்றும் 2 ஆய்வகங்கள் உள்ளன பொருள் இயக்கவியல் இயக்கவியல் வெப்ப பரிமாற்ற திரவ இயக்கவியல் டர்போ இயந்திரம் அறிவியல் நீங்கள் இவை அனைத்தையும் கற்றுக் கொண்டால் சிலவற்றை நீங்கள் பெற்றுக் கொண்டால் இந்த அனைத்து படிப்புகளிலும் நீங்கள் சென்றால் நீங்கள் இயந்திர பொறியியலை கற்றுக் கொண்டீர்கள் அது பரவாயில்லை பின்னர் எப்படி அதை எப்படி சோதிக்கிறீர்கள் கேள்வித்தாள் உள்ளது எல்லோருக்கும் ஒரே கேள்வியைக் கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும் சில நேரம் கொடுக்கப்படுகிறது யாரும் ஒருவருக்கொருவர் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் புத்தகங்கள் மற்றும் இந்த விஷயத்தை பார்க்க கூடாது நீங்கள் சில பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் மற்றும் ஆசிரியர் தெரிந்தவர் பிரச்சனைக்கான பதிலை அறிவார் அதற்கு ஒரே ஒரு சரியான பதில் இருக்கிறது எனவே இது ஒரு மிகவும் உருவகப்படுத்தப்பட்ட சூழல் இந்த விஷயத்தில் நீங்கள் முதல் வகுப்பு வேறுபாடு சில தங்க பதக்கம் வெள்ளி பதக்கம் என்ன பின்னர் அவர் கூறுகிறார் அவர் ஒரு இயந்திர பொறியியலாளர் எனவே இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவு அடிப்படையில் உங்கள் கருத்துகளை சோதிக்கிறோம் தீர்வுகளை ஏற்கனவே பெற்றுள்ள சிக்கல்களின் அடிப்படையில் உங்கள் அடிப்படைகள் உள்ளன நீங்கள் அதே தீர்வு பெற முடியுமா என்பதை சோதிக்கிறீர்கள் நாம் இப்போது அரிதாகவே பிரச்சினைகளை வழங்குகிறோம் அரிதாகவே திறந்த முடிவுகளை எடுக்கும் பிரச்சினைகளை நாம் கொடுக்கிறோம் அங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வுகள் இருக்கலாம் அது கடினமாகிவிடும் பிறகு யாரோ அவர் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பார் என்று எனக்குத் தெரியும் நான் குறைவாக உள்ளேன் பிரச்சினைகள் நிறைய உள்ளன எனவே பெரும்பாலும் இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவு பகுப்பாய்வு நுண்ணறிவு கோட்பாடு வகுப்பு ஆய்வக வகுப்பு பரீட்சை தரம் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ் சரியா செயற்கை நுண்ணறிவு ஒரு புதிய வழியில் நீங்கள் கற்றுக்கொண்டவை அனைத்தையும் ஒன்றிணைக்கும் திறன் ஆகும் உங்களுடைய பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே இடம் உங்கள் பி ஆகியவற்றில் அடிப்படையில் உங்கள் திட்டப்பணி வேலை நீங்கள் எதை கற்றுக் கொண்டீர்கள் எதையாவது தீர்க்க வேண்டும் ஆராய்ச்சி செயற்கை நுண்ணறிவு பற்றி அனைத்து உள்ளது நீங்கள் கற்றுக்கொண்டவை என்னவென்றால் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் போன்ற ஒரு பாடத்திட்டக் கருத்திட்டத்தில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் ஒரே வழி திட்டம் அல்லது திட்ட வடிவமைப்பு திட்டம் போன்றதாகும் மற்றும் ஒரு செயற்கை நுண்ணறிவு நீங்கள் வெட்டு தீர்வுகளை வழங்க முடியும் மற்றும் பல்வேறு மக்கள் பல்வேறு தீர்வுகளை பெற முடியும் இது வாழ்க்கையில் வழக்கமாக இருக்கிறது வாழ்க்கையில் பொதுவாக வித்தியாசமான மக்கள் எடுக்கும் இப்போது இந்த விரிவுரை முடிந்தவுடன் 1150 முதல் 12 மணிநேரம் வரை 1 மணிநேர கடிகாரம் என்று சொல்லலாம் யாரோ நேரமாக மதியத்திற்கு செல்லலாம் ஆய்வில் யாராவது செய்ய முடியும் வாழ்க்கை சாத்தியக்கூறுகளின் தொகுப்பாகும் எல்லோரும் அவரது சொந்த சரி தேர்வு செய்யலாம் இந்த தேர்வுகள் அனைத்தையும் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அது என்னவாக இருக்கும் எனவே செயற்கை நுண்ணறிவு சொல்வது உங்களுக்கு விடுதலை அளிக்கிறது இறுதியாக தீர்வை சரி செய்ய முடியாது பல்வேறு தீர்வுகள் உள்ளன அது பொதுவாக வடிவமைப்பில் என்ன நடக்கிறது எடுத்துக்காட்டாக வெப்பப் பரிமாற்றியில் நாம் எப்போதும் இரண்டு வகையான சிக்கல்களைப் பற்றி பேசுகிறோம் ஏற்கனவே கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பப் பரிமாற்றி உள்ளது நீங்கள் பகுப்பாய்வு அல்லது மதிப்பீட்டுப் பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறீர்கள் அங்கு நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த வெப்பப் பரிமாற்றியின் மூலம் எவ்வளவு வெப்பத்தை மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் எல்லோருக்கும் ஒரே பதில் கிடைக்கும் ஆனால் இப்போது நான் 100 கிலோவாட் வெப்பத்தை மாற்ற வேண்டும் நான் வெப்பப் பரிமாற்ற வகையைத் தீர்மானிக்கிறேன் ஆனால் எத்தனை எண்கள் குழாய்கள் குழாய்களின் நீளம் என்ன குழாயின் விட்டம் என்ன இது ஒரு வடிவமைப்பு சிக்கல் வேறு மக்கள் பல்வேறு தீர்வுகள் பெற முடியும் அது பரவாயில்லை நடைமுறை உளவுத்துறை மிகவும் கடினம் தற்போதுள்ள அறிவு மற்றும் திறன்களுடன் தினசரி தேவைகளுக்கு ஏற்றவாறும் நிதி ஆலோசகர்கள் மேலாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் விமர்சகர்கள் ஆகியோருக்கு உங்கள் எண்ணங்களை விற்கும் திறன் நடைமுறை நுண்ணறிவு ஒருபோதும் கற்பிக்கப்படாது கற்பிக்க மிகவும் கடினம் நீங்கள் அதை ஆண்டுகளில் பெற வேண்டும் எனவே நடைமுறை நுண்ணறிவு பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற முக்கியமானது ஆனால் உன்னுடைய தந்திரோபாய தத்துவத்தை நீங்கள் பார்த்தால் இந்த மூன்று பேரில் ஒரே ஒரு கல்வி மட்டுமே உங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்துகிறது எனவே மற்ற இரண்டு நீங்கள் தொடர நீங்கள் அதை எடுக்க வேண்டும் எனவே உங்கள் வெற்றி இறுதியில் மற்ற இரண்டு மேலும் நன்றாக இருக்கும் மற்றும் இந்த சுய கற்று கொள்ள வேண்டும் அறிவைப் பற்றி என்ன அறிவொளியானது உண்மையாகவே புதியது என்பதை அடையாளம் காண்பதற்கான திறனை நமக்கு வழங்குகிறது பிளஸ்2 க்குப் பிறகு உடனடியாக நீங்கள் ஏன் ஆய்வு செய்ய முடியாது எனக்கு நிறைய யோசனைகள் உள்ளன எனக்கு ஆராய்ச்சி ஆரம்பிக்கட்டும் அந்த அணுகுமுறையிலான அடிப்படை பிரச்சனை முதலில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட துறையில் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் போக்குவரத்துக்கு சிறந்த வழி சுற்றளவில் வடிவமைக்கப்பட்ட பொருளைக் கொண்டிருக்கும் இடையில் மையமாகவும் பேச்சுவழக்குடனும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினால் 500 அல்லது 500 வயது அல்லது ஏதாவது ஒரு சக்கரம் வடிவமைக்கப்படுவீர்கள் சரி சக்கரம் புதிதாக இல்லை ஆகையால் நீங்கள் பத்திரிகைகளுக்குச் சென்றால் மட்டுமே நூல் புத்தகங்களுக்கு நீங்கள் சென்றால் மட்டுமே உரை புத்தகங்களுக்குச் சென்றால் மட்டுமே வெப்ப பரிமாற்றத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் என்ன செய்யப்பட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் என்ன செய்யப்பட்டது என்பது உங்களுக்குத் தெரிந்த பின்னரே புதிதாக ஏதாவது செய்ய வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிந்துகொள்வீர்கள் இதற்கு அறிவு தேவை நீங்கள் அடிப்படை படிப்புகள் மூலம் செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் முன்னேறிய படிப்புகள் வழியாக சென்றுவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் இலக்கிய ஆராய்ச்சியை மேற்கொள்வீர்கள் பின்னர் ஏற்கனவே என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே சில மனத்தாழ்மை தேவைப்படுகிறது உங்களுக்கு புத்திசாலித்தனமான யோசனைகள் இருக்கலாம் அந்த அற்புதமான நூற்றுக்கணக்கான மக்கள் கிடைத்திருக்கிறார்கள் பின்னர் இருபது பேர் முயற்சி செய்திருக்கலாம் மேலும் அவை கூட வெளியிடப்படலாம் அதுவும் தோல்வி அடைந்திருக்கும் எனவே அறிவு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் புதியதை நீங்கள் அடையாளம் காணும் திறனை உங்களுக்கு தருகிறது புதிய சரியா என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது சோதனைகள் வடிவமைக்க உங்களுக்கு திறமைகளை தருகிறது சரியா புதிய தயாரிப்புகள் வடிவமைக்கின்றன எப்படி உங்கள் பரிசோதனையை வடிவமைக்கிறீர்கள் 500 டிகிரி சென்டிகிரேட் °C வெப்பநிலையை எப்படி அளவிடுகிறீர்கள் நீங்கள் நிறைய யோசனைகள் இருக்கலாம் நீங்கள் வெப்பநிலை அளவிட எப்படி ஞாபகம் நான் மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர் என் வாயில் கண்ணாடி வெப்பமானி ஒரு பாதரசம் வைத்து எனவே நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீர்கள் நீங்கள் சில புத்திசாலித்தனமான யோசனைகளைப் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் கண்ணாடி வெப்பமானிக்கு இந்த பாதரசத்தைப் பயன்படுத்தினீர்களா நான் 500 டிகிரி இது திரவ வெப்பநிலை அளவிட கண்ணாடி தெர்மோமீட்டர் இந்த பாதரச பயன்படுத்துவேன் வெப்பநிலை அளவிட எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை உனக்கு அறிவு வேண்டும் நீங்கள் பிளாட்டினம் எதிர்ப்பு வெப்பமானி வேண்டும் அல்லது அது மேற்பரப்பு என்றால் நீங்கள் அகச்சிவப்பு வேண்டும் எனவே நீங்கள் மற்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிவு வேண்டும் படைப்பாற்றல் ஒன்று ஆனால் அறிவு மிக முக்கியமானது நீங்கள் பரிசோதனையை எப்படி வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஓட்டத்தை எப்படி அளவிடுகிறீர்கள் அழுத்தம் வீழ்ச்சியை எப்படி அளவிடுகிறீர்கள் நீங்கள் சிறப்பு வரைவு பயன்படுத்தினால் நீங்கள் U குழாய் நுண்ணியல் பெட்டி பயன்படுத்த முடியாது அதிகபட்சம் எச்எச் ரூ ஜி எத்தனை அல்லது நீ எச் அலை என்பதை அறிய ஏணி ஏற முடியுமா நீங்கள் புள்ளி கிடைக்குமா எனவே அறிவு மிகவும் முக்கியமானது சோதனை முடிவுகளைப் பகுப்பாய்வு செய்யுங்கள் நீங்கள் அதிக அளவு தரவுகளைப் பெறுகிறீர்கள் தரவுத் தரகர் உங்களை மிக அதிக அளவிலான தரவை அளிக்கிறார் இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பகுப்பாய்வு செய்கிறீர்கள் வெப்ப பரிமாற்ற குணகம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று தெரிய வேண்டும் நுண் எண் என்று அழைக்கப்படும் ஏதேனும் ஒன்று செயல்திறன் குணகம் என்று அழைக்கப்படும் ஒன்று திறன் என்று அழைக்கப்படுகிறது எனவே அறிவு இருந்து வருகிறது பின்னர் விஞ்ஞான கணினி ஆய்வு செய்ய அறிவு தேவை சமன்பாடு d சதுர 5 ஐ d பிளஸ் d சதுர 5 மூலம் d சதுரம் சமமாக சமன் செய்ய வேண்டும் முதலாவதாக இது ஒரு பகுதியளவு வித்தியாசமான சமன்பாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நேரியல் ஆகும் அது நீள்வட்டமானது இது நான்கு பக்கங்களில் எல்லை நிலைகளைத் திருப்புகிறது மூன்று வகையான எல்லை நிலைகள் கிடைக்கின்றன பின்னர் தீர்க்கும் பல்வேறு வழிகள் உள்ளன நீங்கள் ஒரு ஃபோரியர் தொடர் பயன்படுத்த முடியும் அல்லது நீங்கள் வரையறுக்கப்பட்ட வேறுபாடு பயன்படுத்த முடியும் அல்லது நீங்கள் வரையறுக்கப்பட்ட தொகுதி பயன்படுத்த முடியும் அல்லது நீங்கள் வரையறுக்க உறுப்பு பயன்படுத்த முடியும் நீங்கள் உருவாக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் உங்கள் திறமையிலிருந்து வரவில்லை புத்திசாலித்தனத்துடன் குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் செல்லலாம் இது எல்லாவற்றுக்கும் பொருந்துகிறது